ரெடக்ஷன் டு கனோனிகள் ஃபார்ம் பார் ஈக்குவேஷன் வித் கன்ஸ்டன்ட் கோஎஃபீஷியேன்ட் மீண்டும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் ரெடுசிங் லீனியர் பார்ஷியல் டிஃபரண்டியல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ஐ நார்மல் ஃபார்மாக ரெடுஸ் செய்வதற்கான ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கப் போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டாக முதலில் ஒரு கான்ஸ்டன்ட் கோஎஃபீஷியேன்ட் உடைய ஈக்குவேஷன்களை கருதுகிறோம் பார்ஷியல் டிபரன்சியல் ஈக்குவேஷன்களை கருதுகிறோம் கடந்த சில வீடியோவில் நாம் செய்த ஈக்குவேஷன் இலிருந்து கனோனிகல் ஃபார்ம் அல்லது சிம்பிளர் ஃபார்ம்க்கு புதிய வேரியபில் மூலம் ரெடுஸ் செய்யும் ப்ரோசீஜர் உள்ளது ஆகவே அந்த ஈக்குவேஷனின் புதிய வேரியபில் ξ மற்றும் η அதனால் அந்த எளிமைப்படுத்தப்பட்ட ஈக்குவேஷன் அது சால்வபிள் ஆக இருந்தால் நாம் சால்வ் செய்ய முயற்சிக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டுடன் ஆரம்பிப்போம் ஒவ்வொரு ஹைபர்போலிக் எலிப்ஸ்டிக் மற்றும் பாரபோலிக் வகைக்கும் இதை ரெடியூஸ் செய்யும் எடுத்துக்காட்டை செய்யப்போகிறேன் ஆகவே ஒரு எடுத்துக்காட்டு உடன் செய்ய ஆரம்பிப்போம் இந்த PDE ஐ ரெடியூஸ் செய்ய வேண்டும் PDE ஆனது 4uxx5uxyuyyuxuy2 ஆகும் ஆகவே இந்த ஈக்குவேஷன் இலிருந்து கனோனிகல் ஃபார்முக்கும் கனோனிகல் ஃப்பமிலிருந்து நார்மல் ஃபார்முக்கும் அல்லது கனோனிகல் ஃபார்முக்கும் மாற்றுகிறோம் ஆகவே சொலுஷன் என்ன இதை பெற நாம் இந்த ஃபார்ம்க்கு ரெடியூஸ் செய்ய வேண்டும் அது என்ன A4 என கருதுவோம் A4 B5 C1 மற்றும் D1 E1 எனும்போது என்னவாகும் என கவனிக்கிறோம் அதனால் அது நமக்கு உண்மையில் தேவை இல்லை ஆனால் டிஸ்கிரிமினன்ட் என்னவாகும் என்று பார்ப்போம் டிஸ்கிரிமினன்ட் B2 4AC இதை பார்த்தால் B2 4AC25 169 B2 4AC என்பது 9 இது பாசிடிவ் இதன் பொருள் நாம் அறிந்துகொள்வது என்னவென்றால் இது ஹைபர்போலிக் ஆகவே இந்த ஈக்குவேஷன் ஹைபர்போலிக் ஆகும் டொமைன் என்ன முதலில் டொமைனை பார்ப்போம் அது வேறு ஒன்றுமல்ல xy எந்த பிலேனில் உள்ளது என்பதாகும் அதனால் உங்களது DE PDE ன் டொமைன் இதுதான் ஆகவே இதற்கு நீங்கள் எந்த பாயிண்ட் வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஏனெனில் B2 4ACஅதாவது கோஎஃபீஷியேன்ட் எல்லா இடங்களிலும் வேலிட் ஆகவே இது இந்த பிலேனில் ஹைபர்போலிக் ஈக்குவேஷன் ஆக இருக்கும் இதுதான் உங்கள் டொமைன் இந்த டொமைனில் உள்ள அனைத்து xy க்கும் இது ஹைபர்போலிக் ஈக்குவேஷன் ஆகும் அதனால் டிஸ்கிரிமினன்ட் வைத்து முடிவுக்கு வருவது தெளிவாகிறது தற்பொழுது நமது புது வேரியபில் என்ன நீங்கள் dydxB±B2 4AC2A என கருதுகிறீர்களா முதலில் dydxBB2 4AC2A இது ஒன்று மற்றொன்று dydxB B2 4AC2A இதைத்தான் பார்த்தோம் இதை கருதினால் அதாவது A மற்றும் C பூஜ்ஜியத்துக்கு சமமாக இருக்குமாறு உருவாக்கினால் நீங்கள் பார்ப்பது இந்த ட்ரான்ஸ்போர்மேஷன் xy லிருந்து ξ η க்கு செல்லும் இவை ODE கள் அதை சால்வ் செய்து ξ மற்றும் η ஐ பிக்ஸ் பண்ண முடியும் நீங்கள் பார்த்தால் dydxBB2 4AC2A 552 4 41 மற்றும் இந்த வகையில் மற்ற ODE dydxBB2 4AC2A 5 52 4

4 12 414 என ஆகிறது இவைதான் இரண்டு ODE's நீங்கள்dydx1 ஐ சால்வ் செய்ய வேண்டும் உங்களுக்கு கிடைப்பது y x C1 மற்றும் இங்கு என்ன நடக்கிறது 4dy dx0 ஆகவே இதை நீங்கள் நேரடியாக இன்டெகிரெட் செய்து எழுத முடியும் அல்லது எளிமையாக dy 14dx இதை இரு புறமும் இன்டெகிரெட் செய்ய y14xC2 என கிடைக்கும் இதை ரீ ரைட் செய்தால் 4y x C2போல கிடைக்கும் இவை தான் இந்த இரண்டு ஈக்குவேஷங்கள் இந்த ODE களின் இரண்டு ஜெனரல் சோலுஷன் இவைகள் தான் இந்த வடிவத்தில் நாம் பார்ப்பதுxyy x மற்றும் xy4y x ξ மற்றும் η ஐ எவ்வாறு ஃபிக்ஸ் செய்வது தற்பொழுது உங்களிடம்uxxuxyuyyuxuy ஆகியவை ஈக்குவேஷன்களில் இன்வால்வ் ஆகிறது ஆகவே ux மற்றும் uy கண்டுபிடிக்க தேவை உள்ளது ஆகவே புது வேரியபில் டேர்ம்கள் ∂x ∂u∂x போன்றது ஆகவே ∂u∂x∂u

இது ∂u∂x ∂u ∂u என நமக்கு கொடுக்கும் மற்றும் dou xi பதில் dou u என பேராசிரியர் சொல்கிறார் அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்கிறார் என்பதை செக் செய்து கொள்ளுங்கள்

∂u∂y என்ன நடக்கிறது x ஐ y ஆல் ரீப்ளேஸ் செய்ய கிடைப்பது ∂u∂y∂u ∂y இதுவாகும் இதிலிருந்து ∂u∂yu4∂u என மாறும் உங்களிடம் ஏற்கனவே இருப்பது என்னவெனில் u uy ux ஆனால் உங்களுக்கு தேவைப்படுவது uxx ஆகவே uxxஐ பெற uxx ∂x∂u∂x நமக்கு தேவை இதை அப்பிளை பண்ணும் போது ∂x ஐ இக்னோர் செய்கிறோம் அதனால் ∂x மீண்டும் செய்யும் போது நமக்கு கிடைப்பது uxx ∂u∂u இதை அப்ளை செயகின்றீர்கள் உங்களுக்கு கிடைப்பதுuxx uξξ2uξηuηη இவ்வளவு தான் இது என்ன உங்கள் uxx மற்றும் இதிலிருந்து உங்களுக்கு கிடைப்பது uyy அல்லது முதலில் uxy கிடைக்கும் uxy∂x∂u∂y ∂u4∂u இந்த ஒன்று என்ன ஆகவே இது நமக்குuxy uξ ξ uξ η 4uξ η 4uηη uξ ξ 5uξ η 4uηηஎன தருகிறது uξ η அல்லது uηξ இரண்டுமே கண்டினுயஸ் இந்த செகண்ட் டெரிவெடிவை பயன்படுத்தும்போது அல்லது மிக்ஸ்ட் டெரிவேடிவ் ஆகியவை கண்டினுயஸ் uξ η என்ற மிக்ஸ்ட் டெரிவேடிவ் கண்டினுயஸ் அது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே அது கால்குலஸிலிருந்து எனவே நீங்கள் இங்கு கன்ஸ்டான்டின் கோயேபிஷியன்டுடன் இருக்கும் சமன்பாட்டை நாம் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் அதுதான் எளிதாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பாண்ட் செய்யும் போது இதைப் பார்க்கிறீர்கள் இந்த குணகங்கள் x y இன் பன்ஷண்களாக இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அதை கவனமாக எக்ஸ்பாண்ட் செய்ய வேண்டும் இல்லையெனில் இது தவறாக போகலாம் இது உங்கள் uxy இதே வழியில் உங்களுக்கு uyy கிடைக்கும் uyy∂y∂u∂y4∂u4∂u ஆகவே இது uyyuξ ξ 8uξ η16uηη என ஆகிறது இது AB2 என்ற வகை ஆகும் ஆகவே உங்களுக்கு uxxuxyuyyuxuy தெரியும் இவற்றை மற்றும் டெர்ம்மட்டும் உள்ளது இதை ஈக்குவெஷனுக்கு கொடுக்கிறோம் ஆகவே ஈக்குவெஷன் என்ன

எனவே இதை சப்டிடியூட் செய்தால் இப்போது டேர்ம்களை சேகரிக்கிறது 9uξ η3u2 ஆகவே uξ η13u29 என நமக்கு கொடுக்கிறது இது தான் இப்பொழுது ஈக்குவேசன் இது மிக்ஸட் டெரிவேடிவ் அதன் பொருள் ஹெபர்போலிக் நீங்கள் எளிதாகக் காணலாம் எனவே இந்த ஈக்குவேசனை ரெடுஸ் செய்த பின்னர் தீர்க்க முடியும் அது டிரிக்கியாக இது நமக்கு தெரியாது எனவே நாம் அதை தீர்க்க முடியும் உண்மையில் அதை தீர்க்க முடியும் அதை எவ்வாறு தீர்ப்பது இது பார்ஷியல் டிஃபரண்டியல் ஈக்குவேஷன் இதை சால்வ் செய்ய மெத்தட் ஐ தருகிறேன் அது ODE ன் அடிப்படை மெத்தட் ஐ பயன்படுத்துவதாகும் இதை கருதுவதன் மூலம் கனோனிகல் ஃபார்ம் என்ன இதை கொடுக்கப்பட்ட செகண்ட் ஆர்டர் PDE இருந்து மற்றொரு செகண்ட் ஆர்டர் PDE க்கு ரெடியூஸ் செய்கிறோம் ஆனால் கனோனிகல் ஃபார்ம் எளிமையான வடிவில் இருக்கும் இது நார்மல் ஃபார்ம் அல்லது கனோனிகல் ஃபார்ம் என அழைக்கப்படுகிறது ஆகவே நாம் இதை ODE ஆல் சால்வ் செய்யும் போது கற்ற அதே டெக்னிக்கை பயன்படுத்துகிறோம் uv என கருதுகிறோம் V என எடுத்துக் கொள்கிறோம் இந்த ஈக்குவேஷனுக்கு என்னவாகும் உங்களிடம் dvξ 13v29 இது ODE வகை இது எவ்வாறு சொல்வ் செய்வது இதன் இன்டர்பிரேட்டிங் ஃபேக்டர்I என்ன இதை ஃபஸ்ட் ஆர்டர் ODE போல இருக்கிறது லீனியர் பஸ்ட் ஆர்டர் ODE இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் I F e 13d இதுதான் நமது இன்டர்பிரேட்டிங் ஃபேக்டர்I ஆகும் இன்டர்பிரேட்டிங் ஃபேக்டர்I இது தான் உங்களிடம்I இது இன்டர்பிரேட்டிங் ஃபேக்டர்I இதனுடன் ஏதேனும் கான்ஸ்டன்ட் சேர்த்தால் அதுவும் இன்டர்பிரேட்டிங் ஃபேக்டர்I இங்கு PDE ஐ பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் இங்கு கன்ஸ்டன்ட் உள்ளது இது ODE ஆக இருந்தால் இது ஏதேனும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆகும் ஆனால் இங்கு Cகான்ஸ்டன்ட் ஆகவே I Fe 3 C என தேர்ந்தெடுக்க முடியும் ஆகவே e 3 C29e 3 Cஎன பிரதியிட இதைத்தான் நான் இரு புறத்திலும் பெருக்குகிறேன் நாம் அதை செய்தால் அந்த ஒன்று உண்மையில் அது dξ e 3 v29e 3 என மாறும் C இதை கன்சிடேர் பண்ண தேவை இல்லை ஆகவே இறுதியாக இதை இரு புறமும் கேன்சல் செய்ய ஆகவே இன்டகிரேடிங் பேக்டர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் முழுமையின் பொருட்டு இது கன்ஸ்டன்ட் அல்ல இதன் கான்ஸ்டன்ட் உண்மையில் C C போல இதை தேர்வு செய்யலாம் ஏனெனில் இது ஒரு பார்ஷியல் டிபரன்ஷியல் ஈக்குவேஷன் ODE மெத்தாடை நாம் பயன்படுத்துகிறோம் இதை சால்வ் பண்ண முடியும் எனவே இதுதான் உங்களுக்குக் கிடைக்கும் இது தான் அந்த ஈகுவெஷன் தற்பொழுது இருபுறமும் இன்டிகிரேட் செய்ய dξ e 3 vdξ 29e 3dξ ஆகவே இன்டிகிரேடிங் கான்ஸ்டன்ட் என்ன அது ஐ உடைய எதேனும் ஒரு பன்ஷனாக இருக்க முடியும் ஆகவே அதை C1 என அழைக்கிறோம் டிஃபரண்டியட் செய்தால் தற்பொழுது உங்களுக்கு கிடைப்பது என்ன நீங்கள் இந்த ஒன்றை விரும்புகிறீர்கள் ஆகவே இது நமக்கு e 3 v 23e 3C1 என தருகிறது எனவே இதை நீங்கள் டிஃபரண்ஷியட் பண்ணும்போது இன்டிகிரால் கிடைக்கும் இதிலிருந்து vξη 23C1 e3 ஆகவே இது தான் நமக்கு v ஆக கிடைக்கிறது v என்ன v என்பது u ஆகவே u u 23C1 e3ஆனால் இன்டகிரேட் செய்ய முடியாமல் இருக்கலாம் ∂u 23C1 e3 என்பது போல இருக்கும் இது தான் அந்த ஈகுவேஷன் நீங்கள் uξη ஐ பெற விரும்பினால் இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ண வேண்டும் இதை இன்டகிரேட் பண்ண முடியுமா உண்மையில் உங்களால் முடியும் எளிமையாக இரு புறமும் d என்பதை பொறுத்து இன்டகிரேட் செய்யப்போகிறோம் ஆகவே ∂ud 23C1 e3dηC2 ஆகவே இது நமக்கு uξη 23ηe3C1dC2என கொடுக்கிறது இது தான் பார்ஷியல் டிபரன்ஷியல் ஈகுவேஷன்களின் ஜெனரல் சொலுஷன் இது ஸ்டாண்டர்ட் பார்மில் உள்ள PDE ன் ஜெனரல் சொல்யூஷன் இது ஸ்டாண்டர்டு ஃபார்ம் நார்மல் ஃபார்ம் கனோனிகல் ஃபார்ம் ஆகவும் இருக்கலாம் ஜெனரல் சொலுஷன் என நான் மீண்டும் அழைப்பதற்கான காரணம் இது செகண்ட் ஆர்டர் ODE இதை இன்டேகிரேட் செய்யும்போது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்கள் இன்வால்வ் ஆக வேண்டும் ஆகவே PDE சொலுஷன்களில் இரண்டு ஆர்பிட்டரி ஃபங்ஷன்கள் இன்வால்வ் ஆனால் நாம் ஜெனரல் சொலுஷன்கள் என அழைக்கலாம் ஆகவே நம்மிடம் இருப்பது என்னவென்றால் uξη இது உண்மையில் C1இது ஒரு ஆர்பிட்டரி ஃபங்ஷன் C2 இது மற்றொரு ஆர்பிட்டரி ஃபங்ஷன் ஆகவே நம்மிடம் 2 ஆர்பிட்டரி ஃபங்ஷன்கள் உள்ளன ஆகவே நாம் ஜெனரல் சொல்யூஷன் என அழைக்க முடியும் ODE க்கு செய்தது போலவே இங்கும் செய்யலாம் எனவே இது ஜெனரல் சொலுஷன்கள் இதுபோல நீங்கள் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை தீர்க்க முடியும் முடிந்தால் இதை ஸ்டாண்டர்டு ஃபார்ம் ஆக ரெடூஸ் செய்ய முடியும் இது ரெடூஸ் செய்ய முடிந்தது என்றால் அது எளிமையான வடிவத்தில் இருந்தால் அதை தீர்க்க முடியும் பின்னர் அதன் ஜெனரல் சொலுஷனுக்கு அதை தீர்க்க முடியும் எனவே ரிடக்ஷன் சமன்பாட்டிற்கான தீர்வு இது இப்போது எனது புதிய வெரியபில் திரும்பப் பெறுவதற்கு உண்மையான பார்ஷியல் டிஃபரண்டஷியல் ஈக்வடேசனை நீங்கள் மற்றும் ஆல் உங்கள் பன்ஷனில் y x மற்றும் 4y x என ரீப்லெஸ் செய்யலாம் ஆகவே உங்களால் ரீப்லெஸ் செய்ய முடியும் மற்றும் இது u ஐ உடைய இந்த ஃபங்ஷன் uxy என மாறும் இது uxy 234y xey x3C14y xd4y xC2y x இது தான் கொடுக்கப்பட்ட PDE இன் பங்க்ஷன்களின் ஜெனரல் சொல்யூஷன் ஆகும் இது தான் கொடுக்கப்பட்ட PDE ன் ஜெனரல் சொலுசன் ஆகும் ஏனெனில் இதிலும் ஆர்பிட்டரி பங்க்ஷன் இன்வால்வ் ஆகின்றன மற்றும் இதுவும் ஆர்பிட்டரி பங்க்ஷன் ஆகும் அனைத்துமே Xy பழைய வெரியபில்களின் டேர்ம்கலாக இருக்கும் எதேனும் C1 மற்றும் C2 ஐ கொடுக்கும் பொது மற்றும் உண்மையில் கொடுக்கப்பட்ட டிஃபரண்டியல் ஈக்குவேஷன்ஸ்னை சால்வ் செய்கிறோம் நீங்கள் ஏதேனும் C1 மற்றும் C2 ஃபங்ஷன்களை ஃபங்ஷன் எதுவாக இருந்தாலும் இது கொடுக்கப்பட்ட PDE ஐ சால்வ் செய்யும் இவ்வாறுதான் சால்வ் செய்கிறோம் முதலில் கொடுக்கப்பட்ட pde ஐ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆக மாற்றுகிறோம் மற்றும் நார்மல் ஃபார்ம் ஐ பார்க்கிறோம் இதை சால்வ் செய்ய முடிந்தால் எளிய வடிவத்தில் இருந்தால் நேரடியாக இந்த இந்தக்கரைட் செய்ய முடியும் ஆகவே எளிமையான மெத்தட்கள் மூலம் எளிமையாக செய்ய முடியும் உங்களுக்கு மெத்தேட் ஏதும் தெரியவில்லை எனில் pde ஐ எவ்வாறு சால்வ் பண்ணுவது நீங்கள் இன்டகிரேட் மட்டும் செய்தால் அவைகள் எலிமெண்டரி மெத்தட்களை நீங்கள் அப்ளை செய்யலாம் மற்றும் உங்களுக்கு ஜெனரல் சொலுஷன் கிடைக்கும் இப்போது நீங்கள் வேறு வகையான சமன்பாட்டைக் காணும் மற்ற உதாரணத்தைக் காண்பீர்கள் எனவே இன்னும் ஒரு உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் எனவே இதை கருத்தில் கொள்ளுங்கள் ஈக்குவேஷன் uxxuxyuyyux0 கனோனிகல் பார்மில் குறைக்க ஈக்குவேஷன் PDE ஐ சாதாரண வடிவமாகக் ரெடுஸ் செய்கிறது எனவே நாம் எவ்வாறு தீர்ப்போம் மீண்டும் A B C ஆகியவற்றை நாம் பார்க்கிறோம் A1 B1 and C1 ஆகவே B2 4AC1 4 3 ஆகவே இது நெகடிவ் முழு பிளேனில் வேலிட் ஆகும் இது எலிப்டிக் ஈக்குவேஷன் என்று உடனடியாக நீங்கள் கூறலாம் ஆகவே ஈக்குவேஷன் எலிப்டிக் டிஸ்கிரிமினான்ட் பார்த்து நான் நேரடியாக முடிக்க முடியும் B2 4AC தற்பொழுது என கருத வேண்டும் இதிலிருந்து இந்த ODE களை சால்வ் செய்யும் போது dydxBB2 4AC2A 112 4 113i2 மற்றும் மற்ற ஈக்குவேஷன்கள் dydxBB2 4AC2A 1 12 4 11 3i2 ஆகும் எனவே இவை இரண்டு ODE கள் எனவே நீங்கள் இந்த பார்ஷியால் டிபரன்ஷியல் ஈக்குவேஷன்களை தீர்க்க முயற்சித்தால் இதைச் செய்ய வேண்டும் இந்த ODE களை சொல்வே செய்யும் போது xy என்னவாக இருந்தாலும் இது சொலுஷன் என பார்க்க முடியும் dy12i32dx இதை முதலில் தீர்ப்போம் ஆகவே y 12i32 xC1 என ஆகிறது இது தான் உங்கள் xy மற்றும் அதே போல இங்கு செய்ய போகிறோம் ஏனெனில் இவைகள் காம்ப்ளக்ஸ் dy12 i32dx இதை நேரடியாக செய்ய முடியும் என்பதை பார்க்க முடியும் ஆகவே உங்களுக்கு y 12 i32 xC2 என கிடைக்கும் ஆகவே நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் நமது ஆகவே உங்களால் ξ என பார்க்க முடியும் ஆகவே வேறு ஒன்றும் அல்ல ξ அதாவது நம்மால் என்ன பார்க்க முடியும் ξ இது உங்கள் என இருந்தால் ξ என்பது ஆகவே இந்த ஒன்று நம்மிடம் உள்ள போது உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும் என தெரியும் ரெடியூஸ் பண்ண முடிந்தால் அதை uxxuxy மற்றும் uyy மற்றும் ux ஆகியவை மற்றும் என்பதன் டேர்ம்களாக காண முடியும் இது uξη 0 என மாறும் இது என்னவாகிறது நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அதே கனோனிகல் ஃபார்ம் பெறலாம் கனோனிகல் பார்மை எதிர் பார்க்கலாம் ஆனால் அவை காம்ப்ளக்ஸ் வேல்யூட் பங்க்ஷன்களாக இருக்கும் ஆகவே மீனிங் இல்லை ஆகவே PDE வித் ரேஸ்பெக்ட் டூ காம்ப்ளக்ஸ் ஃபங்ஷன் என்பது மீனிங் அற்றது நாம் என்ன செய்யலாம் எனில் நாம் இதற்கு மேல் செய்யக்கூடாது காம்ப்ளக்ஸ் ஐ பார்த்தால் நீங்கள் ரியல் பார்ட்டை எடுத்து செய்ய வேண்டும் ஆகவே αy x2 Beta க்கு பதிலாக நீங்கள் தேடும் மாறிகள் மற்றும் β 32x இது தான் உங்களிடம் உள்ளது ஆகவே இதிலிருந்து நீங்கள் ஐ இன் ரியல் இமாஜினரி பார்ட்டாக எடுத்தால் இவை தான் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இன் ரியல் பார்ட்டை தேர்ந்தெடுக்கலாம் இதை இங்கு எடுத்தால் இன் ரியல் பார்ட் இதை தேர்ந்தெடுத்தாள் பிளஸ் உடன் நீங்கள் தேடும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் இது ஒரு புது வேரியபில் ux என்ன என்பதை பார்க்க முயற்சிக்கிறோம் ux∂u∂α ∂β∂x ஆகவே இது என்னவெனில் மற்றும் டேர்ம்களாக இல்லை மற்றும் அவற்றின் காம்ப்ளக்ஸ் பங்ஷனில் ரியல் இமாஜினரி பார்ட்டை மட்டுமே மற்றும் இருந்து தேர்ந்தெடுக்கிறோம் பின்னர் நீங்கள் மற்றும் என்ற புதிய வேரியபிலை தேர்ந்தெடுக்கலாம் இந்த களில் நீங்கள் கனோனிகள் ஃபார்ம் uααu ββlower order terms என மாறும் இது ux 12u32u ஆகும் நீங்கள் இந்த கால்குலேஷன் ஐ எளிமையாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம் நீங்கள் 32 என எடுக்கலாம் ஏனெனில் இருபுறமும் மைனஸ் உள்ளது அதை நீக்கி விடலாம் ஆகவே நாம் தேர்ந்தெடுக்க முடியும் என்னால் ஆகியவற்றை ரியல் மற்றும் இமாஜினரி பார்ட் இன் ரியல் மற்றும் இமாஜினரி பார்ட் ஆக எடுக்கலாம் வேறு பிரச்சினை எதும் இல்லை எனவே நீங்கள் தேர்வு செய்யலாம் இது நமது ux என்ன uy அதே விஷயம் uy∂u∂α

ஆகவே இது உங்களிடம் uxx12∂α32∂β12u32u14uαα32uαβ34uββ எனவே இது என்னுடைய uxx uxy ஆகவே uxy நீங்கள் கணக்கிட முடியும் uxy∂x∂u∂y எனவே என்னுடையது என்னவென்று எனக்குத் தெரியும் ∂u∂y அது ∂x நீங்கள் இங்கிருந்து மாற்றலாம் எனவே இதிலிருந்து uxy 12∂α32∂β u 12uαα 32uαβ இங்கிருந்து என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பெறலாம் uyy∂y∂u∂y∂αuuαα ஆகவே உங்களிடம் uxx uxyஅனைத்துமே உள்ளது uxx uxy மற்றும் uyy ஆகவே ux uy ஆகியவை ஏற்கனவே இங்கு உள்ளது ஆகவே இதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடுட் பண்ணினால் நமக்கு கனோனிகள் ஃபார்ம் கிடைக்கும் அது சால்வ் செய்ய முடிந்ததாக இருக்கலாம் அல்லது சால்வ் செய்ய முடியாமலும் இருக்கலாம் அதன் எளிமையை பொறுத்து இது அமையும் ஆகவே உங்களிடம் 14uαα32uαβ34uββ 12uαα32uαβuαα 12u 32u0என உள்ளது ஆகவே இது தான் உங்கள் ஈக்குவேஷன் இது உங்கள் ux uyy மற்றும் இது உங்கள் uxy மற்றும் இது உங்கள் uxx ஆகவே அந்த கொடுக்கப்பட்ட ஈகுவேஷன் PDE ஆக மாறுகிறது கொடுக்கப்பட்ட PDE இந்த ஒன்றாக மாறுகிறது நீங்கள் அதை சிம்லிபைசெய்ய முடியும் பின் 34uαα34uββ 12u 32u0 என காணலாம் ஆகவே இது உங்கள் கனோனிகள் ஃபார்ம் இது uααuββ23u23u கனோனிகள் ஃபார்ம் இல் உள்ளது இது எலிப்டிக் கனோனிகள் ஃபார்ம் ஆகும் நாம் குறிப்பாக என்ன பார்க்கிறோம் எனில் uξη αβ என்ற புது வெரியபில்களாக எழுத முடியும் இதை இருமுறை செய்தால் இதிலிருந்து உங்களுக்கு நேரடியாக xy ஐ எழுத முடியும் நீங்கள் αβ ஐ மற்றும் இன் ரியல் மற்றும் இமேஜினரி பார்ட் ஆக எடுத்துக் கொள்கிறோம் நாம் ஏற்கனவே ஜெனரல் சொலுஷன் இல் செய்தது போல இரண்டு ஸ்டெப்களில் செய்ய முடியாது கனோனிகல் ஃபார்மை பெறவேண்டும் ஈக்குவேஷன் மற்றும் களின் டேர்ம்ளகளாக ரெடியூஸ் செய்ய வேண்டும் இங்கு மற்றும் ஆகியவை காம்ப்ளக்ஸ் வேல்யுட் பங்க்ஷன்கள் நீங்கள் புது வேரியபிலை αβ என தேர்வு செய்கிறீர்கள் நீங்கள் அந்தக் ஈக்குவேஷனை ரெடியூஸ் செய்கிறீர்கள் நீங்கள் இன்டர்மீடியட் ஸ்டெப்களை அவாய்ட் செய்து நேரடியாக வேரியபிலை செலக்ட் பண்ண முடியும் ஏனெனில் αβ ஆகியவை மற்றும் ஆகியவற்றின் ரியல் மற்றும் இமேஜினறி பார்ட்டுகளாக தேர்வு செய்கிறோம் கனோனிகல் ஃபார்ம் எலிப்டிக் ஈக்குவேஷன் ஆக மாறுகிறது இது எலிப்டிக் ஈக்குக்வேஷன் ஆகும் ஆகவே நீங்கள் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனை கனோனிகல் ஃபார்ம் ஆக ரெட்யூஸ் செய்ய முடியும் எனவே எலிப்ஸ்டிக் க்கு ஒன்று ஹைபர்போலிக் க்கு மற்றொன்று என இரண்டு எடுத்துக்காட்டுகளைக் கண்டோம் எனவே அடுத்த வீடியோவில் ஒரு லீனியர் செகண்ட் ஆர்டர் கனோனிகல் ஃபார்ம் ஐ கண்டுபிடிக்க முயற்சிப்போம் பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் ரெட்யூஸ் செய்ய முயற்சிப்போம் கொடுக்கப்பட்ட PDE க்கு டிஸ்கிரிமினன்ட் பூஜ்ஜியமாக இருந்தால் அதன் டிஸ்கிரிமினன்டை பார்க்கும் போது பாரபோலிக் வகை ஈக்குவேஷனை முதலில் பார்ப்போம் அது ஒரு பாரபோலிக் ஆகும் எனவே இதுபோன்ற ஒரு ஈக்குவேஷனை நாம் சரியாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் ரெடுஸ் செய்வோம் நீங்கள் ஒரு வெரியபிலை மட்டுமே பெறுவீர்கள் வேரியபில் அல்லது எனவே ஜாகோபியன் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்கள் மற்ற வெரியபிலைத் தேர்வு செய்ய வேண்டும் எனவே அடுத்த வீடியோவில் அந்த உதாரணத்தைக் காண்பீர்கள்